பங்கேற்பாளர்களை உடல் மொழியில் எங்கள் விவாதங்களின் கடைசி வாரத்திற்கு வரவேற்கிறோம் இந்த தொகுதிகளில் நாம் Paralanguage ஐ எடுத்துக்கொள்வோம் இது தொடர்பில் உள்ள சொற்கள் அல்லாத தொடர்பின் சூழலில் அறிகுறி ஆகும் குரல் அறிக்கையில் ஒரு வார்த்தையின் அர்த்தம் தவிர எல்லாவற்றையும் உள்ளடக்கியது இதை வாய்மொழியின் உள்ளார்ந்த பொருள் என்று சொல்லலாம் பெயர் பரிந்துரைக்கப்படுவதால் அது மொழியின் விளிம்பில் உள்ளது குறுக்குவெட்டு மெட்டா தொடர்புகளின் ஒரு அங்கமாக கருதப்படுகிறது உதாரணம் குரல் வேகம் சுருதி இடைநிறுத்தம் ரிதம் தொகுதி மன அழுத்தம் மற்றும் தொனி ஆகியவற்றின் கூறுகள் நாம் சொல்ல வேண்டியவற்றின் அர்த்தங்களை மாற்றியமைக்கின்றன எல்லா வாய்வழி செய்திகளும் paralinguistic கூறு என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏனெனில் ஒவ்வொரு செய்தியும் வார்த்தைகளின் நேரடி புரிதலுடன் தொடர்புடைய அர்த்தத்தை மட்டும் தொடர்புபடுத்துகிறது ஆனால் அதே நேரத்தில் ஒரு நபர் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் எப்படி பேசுகிறார் நாம் சொல்வது என்னவென்றால் நாம் எந்த மொழியில் பேசினாலும் என்ன பேசுகிறோம் என்பதை விட எப்படி பேசுறோம் என்பதே முக்கியம் ஜார்ஜ் எல் டிராஜர் மற்றும் அமெரிக்க மொழியியலாளர் 1950 ஆம் ஆண்டில் ஒரு சுயாதீனமான ஆய்வுத் துறையை உருவாக்கினார் ஜார்ஜ் எல் டிராகர் எட்வர்ட் சபிர் பெஞ்சமின் லீ வார்ஃப் மற்றும் சார்லஸ் ஹொகெட் George L Trager Edward Sapir Benjamin Lee Whorf and Charles Hockett ஆகியோரின் நெருங்கிய இணைப்பாளராக இருந்தார் 1950 ஆம் ஆண்டு ஜார்ஜ் ட்ரேகர் மாநிலத் திணைக்களத்தின் வெளிநாட்டு சேவை நிறுவனத்தில் பணியாற்றினார் அவர்கள் வெவ்வேறு விமானங்களுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு இராஜதந்திரிகளைப் பயிற்றுவிப்பதற்காக இங்கு அவர் எட்வர்ட் டி ஹால் மற்றும் ரே பேர்டு விசிலுடன் வேலை செய்தார் பேர்ட்விசில் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் கினிசிக்ஸ் மற்றும் எட்வர்ட் டி ஹால் ப்ரெக்ஸிமிக்ஸ் இல் பணிபுரிந்தார் அப்போது ஜோர்ஜ் ட்ரேகர் paralinguistics பற்றி தனது அறிவை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் டிராஜர் descriptive linguistics ஐ paralanguageற்க்கு ஒரு முன்மாதிரியாக பயன்படுத்தி வேலை செய்து வந்தார் இவரது கண்டுபிடிப்புகள் 1958 ம் ஆண்டுகளில் வெளியிடப்பட்டது 1960 களின்முற்பகுதியில் அவரது படைப்புக்கள் ஆய்விற்காக குறிப்பாக புலனாய்வு பகுதியில் கலாச்சாரத்தில் paralanguage இடையே உள்ள தொடர்புகளை அறிந்து கொள்ள பயன்படுத்த பட்டன ஒரு குறிப்பிட்ட உள்ளடக்கத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது பற்றிய ஆய்வு Prefix para என்பது பக்கத்திலோ அல்லது பக்கத்திலிருந்தோ பொருள்படும் மற்றும் அடிப்படை சொல்லைக் குறிக்கும் ஒரு வகைப்பாட்டிற்கு துணைபுரியும் செயல்களை குறிக்கிறது Paralanguage இதேபோல் மொழிக்கு துணைபுரிகிறது துணை பாத்திரங்களில் para என்ற வார்த்தையை பயன்படுத்த சிறந்த பயிற்சி தேவை என்பதற்கு எடுத்துக்காட்டாக paramedics ஐக் கூறலாம் பார்வையாளர்களின் தொனி சுருதி மற்றும் குரல் தரம் மற்றும் பேச்சின் வீதம் ஆகியவை செய்தி உள்ளடக்கத்தை பொருட்படுத்தாமல் துல்லியமாக தீர்மானிக்கக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றன என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் அவர்கள் கண்டுபிடிப்புகளின் போது ரே பேர்டு விசில் உடன் இணைந்து பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள்பங்கேற்பாளர்களிடம் ஆங்கில எழுத்துக்களை ஒரு வித உணர்ச்சியுடன் ஓதுமாறு கேட்டுக் கொண்டனர் அதன் மூலம் ஒரு மொழியின் எழுத்துக்கள் எந்தவொரு உள்ளடக்கத்தையும் தெரிவிக்கவில்லை அது எந்த மொழியிலும் மிகவும் நடுநிலைக் கூறு ஆகும் என்று அறியப்பட்டது ஆனால் இந்த வாசிப்பிலும் கூட பார்வையாளர்களால் ஒரு குறிப்பிட்ட உணர்வுடன் வாசிப்பதன் முலம் அந்த உணர்வைக் கிட்டத்தட்ட சரியாக சுட்டிக்காட்ட முடிந்தது இந்த வகை ஆராய்ச்சியாளர்கள் இந்த புரிதலின் பின்னணியை வழிநடத்தினர் நாம் பேசும்போது பொருள் ஒரு வார்த்தையின் லெக்சிக்கல் அர்த்தம் ஆனால் நாங்கள் திட்டம் மற்றும் புரிதல் அல்லது அந்த வார்த்தையுடன் தொடர்புடைய உணர்ச்சிகள் மற்றும் உணர்வுகளுடன் தொடர்புடைய சிக்னல்களை நாங்கள் கடந்து செல்கிறோம் மக்களின் குரலைக் கேட்டு அதன் அடிப்படையில் நாம் எளிதாக அவர்களின் உணர்வுகளை மட்டுமல்லாமல் நாம் அந்த தனிப்பட்ட நபரின் ஆளுமை மற்றும் சில அம்சங்களை புரிந்து கொள்ள முடியும் அந்த நபரின் வாட்டாரம்மற்றும் சமூக பின்னணியை நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த தனிநபரின் பொருளாதார விவகாரங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் அந்த நபரின் பணிப் பிரிவுகள் அல்லது பணியின் தன்மை ஆகியவற்றின் மதிப்பீட்டில் நாம் மிகவும் புத்திசாலித்தனமான யூகங்களை உருவாக்க முடியும் அத்துடன் அந்த நபரின் அறிவார்ந்த நிலை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளலாம் அதனால்தான் தொலைப்பேசி நேர்காணல்கள் இன்னும் மக்களை பணியமர்த்தும் செயல்முறையில் ஒரு வெற்றிகரமான கருவியாக கருதப்படுகின்றன இலக்கியம் மற்றும் சொற்களற்ற தொடர்புகளின் பல்வேறு அம்சங்கள் குறித்த விழிப்புணர்வு எப்போதும் உள்ளது paralanguage பற்றிய புரிதல் மற்றும் நமது சமூக வாழ்வில் அதன்முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தெளிவான இலக்கிய புரிதல் ஆகும் இந்த ஸ்லைடில் இருக்கும் 1964 ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட புகழ்பெற்ற திரைப்படமான மை ஃபேர் லேடியிலிருந்து பதிவிறக்கிய அதே தோற்றத்தை நாம் பார்க்கிறோம் 1912 ஆம் ஆண்டில் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவரது நாடகமான பிக்மலியன் 1913 ஆம் ஆண்டில் ஒரு நிலையாக இருந்த ஒரு நாடகத்தின் தழுவலான My Fairlady ஆனது இந்த நாடகம் பிரிட்டிஷ் வகுப்பு அமைப்பில் ஒரு நையாண்டி மற்றும் பிரிட்டிஷ் வகுப்பு பற்றிய நமது புரிதல் பற்றியது நம் உரையாடலின் போது சரியான உச்சரிப்பைப் பயன்படுத்துவதற்கான நமது திறமையை அடிப்படையாகக் கொண்டது ஷா இதற்காக தேர்வு செய்த பாத்திரம் பேராசிரியர் ஹிக்கின்ஸ் ஒலிப்பியல் நிபுணர் ஆவார் மேலும் அவர் ஒரு கன்னிப் பெண்ணைப் பயிற்சிக்க முயற்சிக்கிறார் தனது நண்பர் வட்டத்தில் இரண்டு மாதங்களுக்குள் ஒரு டச்சஸாக இந்த கன்னிப் பெண்ணை மாற்றிக் காட்ட வேண்டும் எல்லாம் சரி எலிஸா மீண்டும் சொல் ஸ்பெயினில் மழை முக்கியமாக plain இல் இருக்கும் ஸ்பெயினில் மழை முக்கியமாகplain இல் இருக்கும் ஏன் அதை சொல்லவில்லை இல்லை எலிசா நீ படுக்கைக்குச் செல்லும் முன் சொல்லும் உன் பிரார்த்தனையை சொல் என்று நான் சொல்லவில்லை The rain in Spain stays mainly in the plain என்று 50 முறை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் நீங்கள் காதுகள் புண்படுத்த கற்றுக்கொள்ளவில்லையென்றால் இறைவனோடு இன்னும் கூடுதலாக இருங்கள் இப்போது நீங்கள் etches ஆக இருந்தால் Higgin இது போகின்ற போக்கு ஜார்ஜ் ஷா மற்றொரு வாய்ப்பு கொடுங்கள் வணக்கம் ஹூஹ் ஸ்லைடு நேரம் பார்க்கவும் 0810 சரி எலிஸா முதலில் இங்கு வந்து நன்றாக பார்க்கவும் ஆமாம் இப்போது நீ h ஐ சரியாக உச்சரிக்கும்போதும் flame சரியாக இருப்பதை ஒவ்வொரு முறையும் நீ பார்க்கலாம் மற்றும் நீ h ஐ சரியாக உச்சரிக்காமல் இருக்கும்பட்சத்தில் flame எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நிலையாக இருப்பதை காணலாம் இதன் மூலமாக நீ வித்தியாசத்தை சரியாக தெரிந்து கொள்ளலாம் இதை நீ கண்ணாடியில் நன்றாக பார்க்கலாம் ஆம் இப்போது கவனமாகக் கேள் heart food helipad and hampshire hurricanes hardly ever happen இப்போது நீ நான் சொல்வதை மீண்டும் சொல் இன் ஹார்ட் புட் ஹெலிப்பாட் அண்ட் ஹேம்ப்சையர் ஹூயுரிகன்ஷ் ஹார்ட்லி எவர் ஹேப்பன் இங்கே இல்லை இல்லை இல்லை எலிஸா இல்லை நீ அதை சொல்லவில்லை ஆரம்பத்தில் இருந்து நீ தொடங்கு இது ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா தொடங்கு தொடங்கு இதுவே நம் பின்னணி மற்றும் தனித்தன்மை தொடர்பான பல்வேறு அம்சங்களை paralanguage எவ்வாறு பரிந்துரைக்கின்றது என்பதற்கான ஒரு தெளிவான அறிகுறியாகும் நாம் paralanguage ஐ புரிந்து கொள்வதற்கு அதனுடன் தொடர்புடைய பல்வேறு அடையாளங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இவை குரலின் அளவு மற்றும் குரல் வேகத்தின் அளவு நம் குரலின் அளவு நம் உணர்வுகளை காட்டுகிறது அது ஒரு முணுமுணுத்த குரலாக இருக்கலாம் அல்லது நாம் கத்தும் குரலாக இருக்கலாம் அது நம் உணர்ச்சிகளையும் நம் மனப்பான்மையையும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நம்முடைய பதில்களையும் வெளிகாட்டுகிறது மெதுவான குரல் நம் கோழைத்தனத்தையும் நம் கூச்சத்தையும் வெளிக்காட்டும் அதே வழியில் குரல் வேகம் நம் மனப்போக்கு மற்றும் நம் உணர்வுகளை தெரிவிக்கிறது அது மெதுவாக இருந்தால் அது நம் தயக்கம் தயார்படுத்தலின் குறைபாடு நம் துன்பம் அது வேகமாக இருந்தால் அது நம் அணுகுமுறையை எளிதில் குறிக்கலாம் அதேபோல் நம் தொனி நம் உச்சரிப்பு மற்றும் தெளிவான உச்சரிப்பு ஆகியவை முக்கியம் என்பதை நாம் காணலாம் அடுத்த சில ஸ்லைடுகளில் நாம் இந்த அம்சங்களை விவரிக்க வேண்டும் இதேபோல் நிறுத்தற்குரிய மதிப்பெண்களுக்கு மாற்றாக இடைநிறுத்தத்தைப் பற்றிய நமது புரிதல் கூட முக்கியம் சில இடைநிறுத்தங்கள் ஒருவேளை தற்காலிகமானதாக இருக்கலாம் இது நம் நிச்சயமற்ற தன்மை மற்றும் தயக்கத்தைக் குறிக்கலாம் ஆனால் caesura அல்லது வியத்தகு இடைநிறுத்தங்கள் போன்றவை பேசும் செய்தியின் உள்ளடக்கத்தை நம் கட்டுப்பாட்டில் வைக்கவும் பார்வையாளர்களை கட்டுப்படுத்தவும் பயன்படுகிறது குரலின் தரம் மிகவும் முக்கியம் ஏனெனில் அது செய்தியைத் தெரிவிக்கும் நம் குரல் ஒரு குறிப்பிட்ட சொல்லைச் சொல்ல நமக்கு உதவுகிறது மேலும் அது ஒரு குறிப்பிட்ட முறையில் உள்ளடக்கத்தை பார்க்க நமக்கு உதவுகிறது நாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எப்படி சொல்கிறோம் என்பதைக் கட்டுப்படுத்துகிறது மெய்நிகர் மற்றும் ஒரு உரையின் பல்வேறு அம்சங்களை உச்சரிக்கும்போது இது சொல்லப்பட்டவற்றின் அர்த்தத்தை மாற்றியமைக்கிறது மற்றும் குரலானது உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளின் முக்கிய அடையாளமாக இருக்க முடியும் உதாரணமாக நாம் அனைவரும் ஒரு சலிப்பான தொனியில் பேசுகிறோமானால் அது ஒரு குழு அணுகுமுறையை அறிவுறுத்துகிறது குரல் குறைந்த வேகம் மற்றும் குறைந்த சுருதியில் இருந்தால் அது மன அழுத்தத்தையும் உயர் சுருதியில் இருந்தால் உற்சாகம் மற்றும் ஆர்வத்தையும் சில நேரத்தில் உயர் சுருதி என்பது அவநம்பிக்கையையும்பொதுவாக உச்சரிப்பு தொனி தற்காப்பு அணுகுமுறையையும் காட்டுகிறது எனவே குரலின் இந்த அம்சங்கள் பல்வேறு paralinguistic அம்சங்களைப் புரிந்து கொள்ள உதவுகிறது மற்றும் இவற்றைத் தனித்தனியாகவும் விரிவாகவும் எடுத்து கொள்ள வேண்டும் Paralanguage சில இடங்களில் திட்டமிட்டு பயன்படுத்தப்படுகிறது பெரும்பாலான சூழ்நிலைகளில் இவை இயல்பான முறையில் பயன்படுத்தப்பட்டு நம் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மற்றவர்களுக்குத் தெரிவிப்பதாகும் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட சமூக சூழ்நிலையில் கடந்து செல்ல கற்றுக் கொள்ளக்கூடிய தகவலை முழுமையாக்குவதற்காக பயன்படுத்தப்படலாம் Paralanguage மேலும் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் முதலாவதாக அதன் முதன்மை குணங்களையும் இரண்டாவதாக அதன் மாதிரிகளையும் மேலும் இந்த மாதிரிகளைத் தகுதியடைந்தவை மற்றும் வேறுபடுத்திகளாகவும் பிரிக்கலாம் மூன்றாவதாக அதன் மாற்றிகளையும் கூறலாம் Paralanguage சில இடங்களில் திட்டமிட்டு பயன்படுத்தப்படுகிறது பெரும்பாலான சூழ்நிலைகளில் இவை இயல்பான முறையில் பயன்படுத்தப்பட்டு நம் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மற்றவர்களுக்குத் தெரிவிப்பதாகும் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட சமூக சூழ்நிலையில் கடந்து செல்ல கற்றுக் கொள்ளக்கூடிய தகவலை முழுமையாக்குவதற்காக பயன்படுத்தப்படலாம் Paralanguage மேலும் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் முதலாவதாக அதன் முதன்மை குணங்களையும் இரண்டாவதாக அதன் மாதிரிகளையும் மேலும் இந்த மாதிரிகளைத் தகுதியடைந்தவை மற்றும் வேறுபடுத்திகளாகவும் பிரிக்கலாம் மூன்றாவதாக அதன் மாற்றிகளையும் கூறலாம் Paralanguage சில இடங்களில் திட்டமிட்டு பயன்படுத்தப்படுகிறது பெரும்பாலான சூழ்நிலைகளில் இவை இயல்பான முறையில் பயன்படுத்தப்பட்டு நம் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மற்றவர்களுக்குத் தெரிவிப்பதாகும் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட சமூக சூழ்நிலையில் கடந்து செல்ல கற்றுக் கொள்ளக்கூடிய தகவலை முழுமையாக்குவதற்காக பயன்படுத்தப்படலாம் Paralanguage மேலும் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் முதலாவதாக அதன் முதன்மை குணங்களையும் இரண்டாவதாக அதன் மாதிரிகளையும் மேலும் இந்த மாதிரிகளைத் தகுதியடைந்தவை மற்றும் வேறுபடுத்திகளாகவும் பிரிக்கலாம் மூன்றாவதாக அதன் மாற்றிகளையும் கூறலாம் சுருதி தொகுதி அதிர்வு தீவிரம் அல்லது தொகுதி ஆகியவற்றை வேறுபடுத்துகின்ற குரல் குணவியல்புகளைப் பற்றி நாம் இங்கே குறிப்பிடுகிறோம் குரல் பதிவு போன்றவற்றின் பரவலானது குரல் பதிவுகளின் அளவு காரணமாக வேறுபடுகிறது அவை பாலினம் மற்றும் வயதிலிருந்தே வேறுபடுகின்றன மேலும் அவை புவியியல் அடிப்படையில் வேறுபடுகின்றன உயிரியல் உடலியல் உளவியல் கலாச்சார மற்றும் சமூக அம்சங்கள் ஆகியவற்றால் இந்த குணங்கள் உருவாகின்றன அடிப்படையில் ஒரு மொழியின் முதன்மை குணங்கள் மற்றும் கூறுகள் போன்றவை ஒரு தவிர்க்க முடியாத கட்டமைப்பாகக் கருதப்பட்டாலும் கூட paralinguistic நிகழ்வுகளின் அடிப்படையில் அதில் மாற்றம் அல்லது திருத்தம் செய்யலாம் பல்வேறு தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இருந்தபோதிலும் தொடர்ந்து குரல் தான் முதன்மைக் கருவியாக இருக்க வேண்டும் குரல் இல்லாமை நம் செயல்திறனையும் மற்றும் மற்றவர்களுடன் ஒன்றிணைக்கும் திறனையும் பாதிக்கிறது என்பதை நாம் காண்கிறோம் மனித குரலானது அர்த்தம் அல்லது செய்தியை வெளிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாமல் திறமையான பேச்சு மற்றும் குரல் தொனி போன்ற கடினமான ஒன்றையும் எளிதாக செய்கிறது தெளிவான குரல் இன்னும் திறம்பட அதை வெளிப்படுத்தி விடும் அந்த பேச்சாளர் பாலினம் பின்னணி கல்வி பயிற்சி மனப்பான்மை குணம் தன்மை ஆகியவற்றைப் பற்றியும் நமக்குத் தெரிவிக்கிறது இங்கு நாம் விரிவாக விவாதிக்கும் அம்சங்கள் சுருதி மாறுபாடு பேச்சு வேகம் இடைநிறுத்தம் மற்றும் குரல் பண்பேற்றம் அல்லது அலைவு ஆகியவை ஆகும் முதலில் குரலானது உடல் மட்டத்தில் இருந்து வேலை செய்யப்பட வேண்டும் அப்பொழுது தான் அதன் முழு ஆற்றல் வளமும் வெளிப்படும் உதாரணமாக நடிப்பு மற்றும் தொழில்முறை பேச்சாளர்கள் போன்ற தொழில்களில் குரல் பயிற்சி வேண்டும் என்பதை நாம் காணலாம் ஆனால் நாம் paralanguage இல் இந்த வகை பயிற்சி சேர்க்கப்படாத தொழில் நுட்பத்தில் சந்திக்கும் மொழி அம்சங்களை பார்க்கிறோம் ஸ்லைடு நேரம் பார்க்கவும் 1516 சுருதி என்பது குரல் மாறுபடும் தீவிரத்தை குறிக்கிறதுசுருதி என்பது உயர்ந்த அல்லது குறைவான தொனி பண்புகளையும் உயரும் மற்றும் வீழ்ச்சி குரல் வடிவங்களையும் கேட்கும் மனிதனின் திறனைக் குறிப்பதாகும் மனித குரலின் pitch ஆனது தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால் நம் பேச்சானது தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் ஒரே தொனியில் பேசும் பேச்சாளர்கள் மிகவும் சலிப்பூட்டும் வகையில் பேசுகின்றனர் அதனால் பார்வையாளர்கள் உடனடியாக ஆர்வத்தை இழக்கிறார்கள் சத்தமில்லாமல் பேசும் நபர்கள் மெதுவான குரல் தான் கொண்டிருக்க வேண்டுமென்று அவசியமில்லை சில சமயங்களில் அந்த நபர் ஒரு வளமான குரலைக் கொண்டிருக்கலாம் இருப்பினும் ஒரே தொனியில் பேசி முடிக்கலாம் என்று உணரலாம் தொனி என்பது சுருதி மற்றும் சுருதி மாறுபாட்டின் ஒலியியல் தொடர்பு ஆகும் மேலும் அது ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை பாதிக்கும் மொழிகளில் வெவ்வேறு நோக்கங்களுக்காக சேவை செய்யும் என்று உணருகிறோம் சொற்களின் ஒரு ஒற்றை வரிசை அது பேசப்படும் தொனி முறை பொறுத்து வெவ்வேறு அர்த்தங்களை கொண்டிருக்க முடியும் அது தொடர்ச்சியான உயர் மட்டத்திலோ அல்லது வீழ்ச்சியிலோ பேசப்படும் பொழுது சுருதி மாறுபாடு பேச்சாளர் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது உதாரணமாக ஒரு நபர் மனதளவில் உறுதியானவராக இருக்கலாம் அவருடைய முக வெளிப்பாடுகளும் கை அசைவுகளும் கூட கட்டுப்பாட்டிற்குள் இருக்கலாம் ஆனால் அவர் குரலில் சிறு அதிர்வுகள் இருந்தாலும் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர் நம்பிக்கையின்றியும் அல்லது பதற்றத்துடனும் இருப்பது வெளிப்படையாகும் ஒலி வேறுபாடுகள் மற்றும் அழுத்தம் ஒன்றாக கலந்து அவை நமக்கு ஒரு வாக்கியமானது அறிக்கையா அல்லது ஒரு கேள்வியா அல்லது ஒரு ஆச்சரிய வாக்கியமா என்பதை முடிவு செய்ய நமக்கு உதவுகிறது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையிலுள்ள ஒலி வேறுபாடுகள் அதன் பொருளை மாற்றலாம் ஒலி வேறுபாடு ஒரு மொழியியல் கூறு எங்கள் மொழி பயிற்சியின் ஒரு பகுதியான மொழியியல் ஒலி வேறுபாடு எங்கள் கல்வி பின்னணி சமூக வர்க்கம் பற்றி மற்ற மக்களுக்கு எடுத்துரைக்கிறது மறுபுறம் ஒரு குறிப்பிட்ட அசை அல்லது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையின் மீது தரப்படும் ஆராய்ந்த அழுத்தமானது நம் அர்த்தங்களையும் மற்ற நபருக்கான நம் உணர்வுகளைளையும் அந்த நபரிடம் கொண்டு சேர்க்கிறது பேச்சாளரின் குரல் தொனிஅவரது மனப்பான்மை மற்றும் உணர்வுகள் பற்றி நமக்கு சொல்கிறது இந்த சமிக்ஞைகள் எப்பொழுதும் செய்தியின் மொத்த பின்னணியில் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்இவற்றைத் தனிமைப்படுத்தப்பட வேண்டியதில்லை உண்மையில் நாம் இந்த அடையாளங்களையும் ஒட்டுமொத்தமாக உள்ள வார்த்தைகளையும் மற்றும் ஒரு சொற்றொடரின் முக்கியத்துவத்தையும் முழுமையாக விளக்குவதற்கு பிற kinesics கூறுபாடுகளுடன் விளக்கத்தையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் நாம் பேசும் வேகமானது சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறும் மேலும் ஒரு செய்தியின் வெவ்வேறு பகுதிகளை நாம் தெரிவிக்கும் போதும் மாறுபடும் ஒரு வேகத்தின் வேகம் ஒரு நிமிடத்தில் பேசப்படும் வார்த்தைகளின் எண்ணிக்கையால் அளவிடப்படுகிறது பேச்சாளரின் சராசரி வேகம் மிகவும் மெதுவாக இருந்தால் கேட்போர் சலிப்படைந்து பொறுமையற்றவராவார் மறுபுறம் சராசரியான வேகம் மிக வேகமாக இருந்தால் கேட்பவருக்கு செய்தியை முழுமையாகப் புரிந்துகொள்வதற்கான நேரம் இருக்காது எனவே அவர்கள் தங்கள் ஆர்வத்தை இழக்க நேரிடும் எனவே வார்த்தைகளின் வேகம் அளவாக இருக்க வேண்டும் அது மிக வேகமாகவோ அல்லது மிகவும் மெதுவாகவோ இருக்க கூடாது சுருதி வேகம் நாம் வழங்க வேண்டிய உள்ளடக்கத்துடன் பல வழிகளில் தொடர்புடையது ஒரு பணி சார்ந்த விளக்கக்காட்சியில் கூட ஒரு பொதுவான விதியாக நாம் வேகமான வேகத்தில் விளக்கக்காட்சியின் எளிமையான பகுதியை முன்வைக்கப்படுவதையும் பிறகு தகவலின் சிக்கலான பகுதிகள் மெதுவான முறையில் எடுத்து சொல்லப்படுவதையும் காண்கிறோம் ஏனெனில் கடினமான அல்லது அதற்கு மேற்பட்ட தொழில்நுட்ப பகுதியை புரிந்து கொள்ளுவது சிறந்த புரிதல் மற்றும் அதிக கவனம் தேவை என்று கருதப்படுகிறது அதே நேரத்தில்இது நம் உணர்ச்சிகின் நிலையைக் காட்டுகிறது அதாவது நாம் கூறும் செய்தியானது பதற்றமானதாகவோ அல்லது அவசரமானதாகவோ இருந்தால் அதை நாம் மிகவும் விரைவாக பேசுகின்றோம் மறுபுறம் நாம் நிதானமாக இருக்கும் போது வேகம் தளர்த்தப்படும் அது நமக்கு வசதியாக இருக்கும் பேச்சு விகிதத்தில் உள்ள கலாச்சார அம்சங்களும் வெளிப்படையானவை ஆராய்ச்சியாளர்கள் அரபு நாட்டைச் சேர்ந்தவர்கள் மற்றும் இத்தாலிய மக்கள் வேகம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளனர் அவர்கள் அமெரிக்க மக்களை ஒப்பிடுகையில் மிக வேகமாக பேசுகிறார்கள் என்று கருதுகின்றனர் அதே வழியில் பிராந்திய வேறுபாடுகள் அதே நாட்டில் மக்கள் பேசும் வழியில் இருப்பதைக் காண்கிறோம் சில மாநிலங்களில் அல்லது நாட்டின் சில பகுதிகளில் மக்கள் வேகமான அசைவளவை ஏற்றுறுக்கொண்டுள்ளனர் ஆனால் சிலர் மெதுவான வேகத்தை பின்பற்றலாம் பேச்சு விகிதத்தில் உள்ள வேறுபாடு நோக்கம் கொண்ட செய்தியைப் புரிந்துகொள்வதில் சிக்கல்களை ஏற்படுத்துகிறது எனவே வேகம் எப்போதும் பார்வையாளர்களிடம் கவனம் செலுத்த வேண்டும் பின்னர் பேச்சாளர்கள் தங்கள் வேகத்தில் மாறுபாடுகளை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் நம் paralanguage நாம் செய்தியை வெளிப்படுத்துவதற்க்கு ஏற்றவாறு வித்தியாசமான செய்திகளை மற்ற மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது இந்த paralinguistic அம்சங்களின் உதாரணங்கள் குறிப்பாக பிரபலமான அமெரிக்க sitcom நண்பர்கள் அவற்றை ஒரு பெருங்களிப்புடைய முறையில் எங்கே பயன்படுத்தினர் என்பதைக் காணலாம் நான் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பதால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் முற்றிலும் நன்றாக இருக்கிறேன் நிஜமாகவா அது ஏன் சத்தமாக மற்றும் கீச் என்று வெளியே வருகிறது என்று எனக்கு தெரியாது உண்மையில் நான் நன்றாக இருக்கிறேன் ஜோ நீங்கள் வீட்டிற்கு சென்று பாருங்கள் அங்கு திறக்க வேண்டிய ஒரு பெட்டி உள்ளது என் கடவுளே என் கடவுளே நீ கிட்டத்தட்ட ஒரு மாரடைப்பு கொடுத்தாய் என் சிறந்த நண்பர் மற்றும் என் சகோதரி நான் இதை நம்ப முடியாது மன்னிக்கவும் மன்னிக்கவும் ஆனால் அது உண்மையாக இருந்தால் நானும் அவரை நேசிக்கிறேன் இதை என்னால் நம்ப முடியாது என் நண்பனே முந்தைய வீடியோ காட்சிகள் paralanguage தொடர்புடைய பெருங்களிப்புடைய அம்சங்கள் எடுத்து இருந்தால் தற்போதைய வீடியோ ஒரு தீவிர முறையில் எப்படி தொனி சுருதி ரிதம் சுருதி மற்றும் குரல் ஒரு அதிகமான பார்வையாளர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் மீது ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதைக் காட்டுகிறது கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பு முழுமையான வீடியோவைக் கேட்க கொடுக்கப்பட்டுள்ளது நான் ஒரு பகுதியை மட்டுமே கொடுத்துள்ளேன் அங்கு அது தொனி மற்றும் சுருதி நாம் மாற்றம் மற்றும் இன்னும் அதற்கு இடையே தேர்வு செய்ய வேண்டும் அது வேகம் நாம் பின்னோக்கி மற்றும் முன்னோக்கி பார்த்து இடையே தேர்வு செய்ய வேண்டும் மற்றும் ரிதம் நாம் எதிர்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் இடையே தேர்வு செய்ய வேண்டும் ஒபாமாவின் குரல் மிகவும் இயல்பானதாக தெரிகிறது ஆனால் பெரும்பாலான அரசியல்வாதிகள் வாக்காளர்களை ஈர்க்கின்ற ஒலியை அடைவதற்கு மிகக் கடுமையாக உழைக்கிறார்கள் வார்த்தை எதிராக செயல்படுகிறது குறிப்பான ஒரு குரல் தொனியில் உடல் மொழி என்பது நீங்கள் எவ்வளவு சிறப்பான முறையில் தொடர்புகொள்கிறீர்கள் என்பதைக் குறிப்பதாகும் மேலும் இது மிகவும் ஆழமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது பொதுவாக மக்கள் வளர்ச்சி அடையும் போது வார்த்தைகளையும் உயர்த்துவதால் அவர்கள் பயிற்சி பெற்றிருப்பது மிகவும் கவனிக்கத்தக்கது இன்னும் பெரும்பாலான அரசியல்வாதிகள் அவர்களின் உடல் மொழி குறித்தும் மற்றும் அவர்களின் குரல் தொனி குறித்தும் அவர்களின் குரல் ஆழம் மற்றும் எப்படி மெதுவாக பேச வேண்டும் என்பது குறித்தும் பேசுவதுண்டு இப்பொழுது சிந்திக்கவேண்டும் என்று நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன் ஆனால் அவர்கள் அமெரிக்காவிற்கு கெட்ட கருத்துக்கள் என்று நினைக்கின்றனர் பெண் அரசியல்வாதிகள் ஆண் வார்த்தைகளை சமாளிக்க கூடுதல் தடை உள்ளது அவர்களின் பெண்கள் குரல் உண்மையில் ஒரு ஆண்கள் மூளையின் உணர்ச்சி பகுதியைக் குறிப்பதாக இருக்கும் எனவே நாம் பெண்கள் தாங்கள் பேசும்போது மிகவும் உணர்ச்சிகரமானவர்கள் என்று நினைக்கின்றோம் paralinguistics இல் ஒரு மிக முக்கியமான அம்சம் இடைநிறுத்தம் ஆகும் பேசும் வேகமும் பல இடைநிறுத்தங்களோடு ஒன்றிணைந்திருக்கும் அவை aaa ummm போன்றவைகளாகும் நாம் அடுத்ததாக என்ன பேசுவது என்று சிந்திக்கும் போது அந்த இடைநிறுத்தங்கள் நம்முடைய உரையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சரியான நேரத்தில் திட்டமிடப்பட்ட இடைநிறுத்தங்கள் போன்றவை caesuraபோன்ற வியத்தகு இடைநிறுத்தங்களைப் போலவே நம்முடைய பேச்சில் ஒரு தாக்கத்தை உருவாக்குபவைகளாக இருக்கின்றன Caesura என்பது வெட்டுவதைக் குறிக்கும் லத்தீன் வார்த்தையாகும் இது இலக்கண எல்லையை உடைக்கும் ஒரு இடைநிறுத்தத்தை குறிக்கிறது இதன் வெளிப்பாடு என்பது உச்சரிப்பின் ஒரு புள்ளியை குறிக்கிறது ஒரு அமைதியான இடைநிறுத்தத்தை பரிந்துரைக்கும் வகையில் Caesura என்ற வார்த்தை இசையிலும் பயன்படுத்தப்படுகிறது Caesura பெரும்பாலும் கவிதைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது மிகவும் சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டு ஒரு நர்சரி ரைம்ஸ் Sing a song of six pence A pocket full of rye Four and twenty blackbirds Baked in a pie " ஒரு முறையான உரையில் நாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சரியான இடைநிறுத்தத்தை அறிமுகப்படுத்தும் திறனானது பார்வையாளர்கள் சரியான செய்தியைப் பெறுவதற்கு உதவுகிறது நம்மால் ஒரு இடைநிறுத்தத்தை செருகாமல் தொடர்ந்து பேச முடியாது ஒரு இடைநிறுத்தத்தின் உதவியுடன் சொல்ல வேண்டிய செய்தியை நாம் சிறப்பாக வலியுறுத்தலாம் அது பார்வையாளர்களின் கவனத்தைத் தக்கவைத்துக்கொள்ள உதவும் ஒரு உரையாடலின் போது இந்த வகையிலான தற்செயலான இடைநிறுத்தங்கள் மற்றும் விதிகட்டுபாடற்ற இடைநிறுத்தங்கள் அனைத்தும் சரளம் அல்லாதவை என்று அழைக்கப்படுகின்றன அவை ஓ uumm போன்றவற்றின் ஒலிகளிலும் செருகப்படுகின்றன இவ்வகை இடைநிறுத்தங்களை கவனமாக பயன்படுத்துவதால் பேச்சாளர் சரளமாக பேசவும் மற்றும் ஓய்வெடுக்கவும் ஒரு நேரம் கொடுக்க முடியும் ஆனால் சில நேரங்களில் ஒரு நல்ல பேச்சாளர் அவைகளை திறம்பட பயன்படுத்த தன்னை பயிற்சி செய்ய வேண்டும் உதாரணமாக ஒரு மாணவரின் ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு பதிலளிக்க முடியாத அனைத்து ஆசிரியர்களும் அதை வேண்டுமென்றே அறிமுகப்படுத்துவார்கள் இதனால் அவர்கள் இந்த வகை அவசரக் கேள்விகளுக்கு செவிமடுப்பார்கள் மற்றும் அதைத் திட்டமிட்டு ஆராய வேண்டிய நேரம் ஏற்படும் பொதுவாக நம் இடைநிறுத்தம் ஒருபோதும் தற்செயலானதாக இருக்கக்கூடாது என்று சொல்லலாம் ஏனெனில் அது எப்போதும் ஒரு தொழில்முறை உரையாடலில் கவனம் மிகுந்த திட்டமிடலின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட காட்சியில் நடு இடைநிறுத்தங்களின் செயல்பாடுகள் காட்டப்பட்டுள்ளன இவற்றை நாம் எப்படி பல்வேறு வகையில் உபயோகிக்கலாம் என்பதும் இங்கு சுருக்கமாக காட்டப்பட்டுள்ளது உருவாக்கப்பட்ட சஸ்பென்ஸூம் மற்றும் குறிப்பிட்ட வார்த்தையும் அல்லது அதைத் தொடர்ந்து வரும் வாக்கியங்களும் பேச்சாளர்களுக்கு சிந்திப்பற்கான நேரத்தைக் கொடுக்கும் அவைகளும் திட்டமிட்ட உணர்வுகளின் தாக்கத்தை அதிகரிக்க செய்து மற்றும் தொடர்ச்சியான சிந்தனைகளைக் கொண்டுவருவதால் அது கேட்பவர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும் குரல் பண்பேற்றம் அல்லது அலைவு ஆகியவை செய்தி பற்றிய தெளிவான தகவல் தொடர்பிற்கான முக்கிய அம்சங்கள் ஆகும் பொதுவாக நாம் பார்வையாளர்களால் கேட்க முடிந்த அளவிற்கு உரத்த குரலில் பேச வேண்டும் அப்பொழுது தான் அவர்களால் நம் பேச்சை கேட்க முடியும் நாம் பெரிய கூட்டங்களில் பேசும்போது மைக்கைப் பயன்படுத்த வேண்டிய நிலை இருக்கலாம் அப்போது நாம் அதை சரியாக பயன்படுத்த தொழில்நுட்ப திறன்களை அறிந்திருக்க வேண்டும் பார்வையாளர்களின்அளவுக்கு ஏற்றவாறு மைக் உடனோ அல்லது மைக் இல்லாமலோ நம் குரல் உரையாடலை நாம் சரிசெய்ய வேண்டும் பார்வையாளர்கள் ஆர்வத்தை பேண வேண்டும் எனில் மேலும் குரல் ஆர்வம் அளிப்பதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உற்சாகமான குரல் மட்டுமே நம் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் பார்வையாளர்களுக்கு தெரிவிக்கும் இது இந்த சூழலில் பொருத்தமாக இருக்கும் சிறிய குழுக்களில் மற்றும் குறிப்பாக dyadic உரையாடல்களில் நாம் குரல் மாற்றங்களை மிகைப்படுத்துதல் கூடாது ஏனென்றால் அது எளிதில் காயப்படுத்தப்படுத்தும் வகையில் இருப்பதாக புரிந்து கொள்ளப்படலாம் எவ்வாறிருப்பினும் குழு சூழ்நிலைகளில் குறிப்பாக ஏதேனும் ஒருவிதமான உணர்ச்சியைக் காட்டவும் அல்லது ஒரு புள்ளியை உயர்த்திப் பேசும் பொழுதும் நாம் குரல் பண்பேற்றம் மற்றும் ஊடுருவலை மிகைப்படுத்துதல் குறித்து அறிந்திருக்க வேண்டும் ஒரு பெரிய குழுவில் அது எளிதாக இழக்கப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு குறைந்த குரல் எப்போதும் பார்வையாளர்களை சலிப்படையச் செய்யும் மற்றும் அவர்கள் கொண்டுள்ள சிறிய உற்சாகத்தையும் கூட இழக்க செய்கிறது உயர்த்தப்பட்ட ஒலியளவு பொதுவாக ஒரு கோபமான நபரைக் குறிக்கிறது மறுபுறம் ஒரு நிலையான ஒலியளவு மற்றும் குரல் அளவு போன்றவை பேச்சாளரின் புரிதலையும் பேசுவதற்கான விருப்பத்தையும் பிறரின் கேட்பதற்கான விருப்பத்தையும் பரிந்துரைக்கும் பேச்சாளரின் அதிகரித்த குரல் விகிதமானது அவர் பொறுமையிழந்துள்ளார் என்பதைக் குறிக்கலாம் ஆனால் குறைந்த குரல் விகிதமானது அவரின் பிரதிபலிப்பு மனப்பான்மையையும் குறிக்கலாம் அதனால்ஒலியின் உரத்த அளவானது மென்மை மற்றும் உரத்த தன்மைக்கு இடையே உள்ள தொடர்பு பெரும்பாலும் ஒரு தளர்வான அல்லது பதற்றமான முக தசை பாவனைகள் மற்றும் ஒரேமாதிரியான உள் தசையின் முயற்சிக்கு பிறகு வேறுபடுகின்றது உதாரணமாக இடையில் உள்ள மென்மையான apico alveolar கிளிக் ஆகும் பேச்சின் அளவிலுள்ள கலாச்சார வேறுபாடுகளும் வெளிப்படையானவை மார்ட்டின் மற்றும் சானே எழுதிய ஆராய்ச்சியிலிருந்து நான் இங்கு மேற்கோள் காட்டுகிறேன் மத்திய கிழக்கியர்கள் சத்தமாக பேசுகிறார்கள் ஏனெனில் அவர்கள் ஒலியின் அளவை வலிமை மற்றும் நேர்மையுடன் இணைத்துள்ளனர் அவர்களுக்கு மெதுவாக பேசுவது என்பது பலவீனமான அல்லது நேர்மையிழந்ததைக் குறிக்கின்றது என்பதையும் இதே போல் ஒரு நபர் பேசும் போது ஒரு கட்டளைக்கான தொனியைப் பயன்படுத்துவது நல்லது என்று ஜெர்மானியர்கள் கருதுகின்றனர் ஏனெனில் அவர்கள் இதனை சுய நம்பிக்கையுடன் ஒப்பிடுகிறார்கள் என்பதையும் இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடித்துள்ளனர் மறுபுறம் பிலிப்பைன்ஸ் மக்கள் மெதுவாக பேசுவதை கல்வி மற்றும் நல்ல நடத்தையோடு தொடர்புபடுத்துகின்றனர் அவர்கள் ஜப்பானியரும் ஒரு மென்மையான குரலைப் பயன்படுத்துவதை நல்ல பழக்கத்துடன் தொடர்புபடுத்துகிறார்கள் மற்றும் உரத்த குரலில் பேசுபவர் சுய கட்டுப்பாடு இல்லாதவர்கள் என்று கருதுகின்றனர் நகர ஆராய்ச்சியாளர்கள் குரலின் ஒலியளவானது நகர அடர்த்தியை சார்ந்தமைகிறது என்று கூறுகின்றனர் அடர்தியான பகுதியில் வாழ்நாட்களை கழித்தவர்களின் குரலளவு எனது ஒப்பீட்டளவில் குறைந்த அளவு ஒலியை பயன்படுத்த முனைகின்ற நகர அடர்த்தியின் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறார்கள் என்று கூறியுள்ளனர் ஆங்காங்கு சிதறிய மக்கள்தொகை கொண்ட பகுதியில் வாழ்நாட்களை கழித்த ஒரு நபர் மற்றும் குறைந்த அளவு மக்கள்தொகை கொண்ட பகுதியில் வாழ்ந்தவர் ஒப்பீட்டளவில் அதிக அளவு குரல் ஒலியை பயன்படுத்த முனைகின்றனர் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு அம்சமானது மாதிரிகள் இது இரண்டாவது paralinguistic வகை மற்றும் இது தகுதிகள் மற்றும் வேறுபாட்டுக் காரணிகளை உள்ளடக்கியது ஒரு தொடர்ச்சியான குரல் விளைவானது இதனால் உற்பத்தி செய்யப்படுகிறது உதாரணமாக திசை மற்றும் சுவாச காற்று பண்புகள் போன்றது இது குரல் குழுக்களால் கட்டுப்படுத்தப்படும் மற்றும் இவை மென்மையான அண்ணத்தின் நிலை மூலம் குரல்வளையில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக எவ்வாறு அதிர்கிறது அது தசை பதற்றம் மற்றும் உறுப்புகளின் நிலையை அடிப்படையில் உற்பத்தி செய்யப்படுகிறது மேலும் உதடுகளின் உடற்கூறியல் உள்ளமைவு மற்றும் கீழ் தாடை ஆகியவற்றால் குறிப்பாக பார்வையாளருக்கு முரண்பாடானதக தோன்றும் வகையில் இது ஏற்பாடு செய்யப்படலாம் ஆனால் இந்த மாறுபட்ட தொகுப்புகளின் விதிமுறைகள் நம் சொந்த பகுப்பாய்விற்காக பல டிகிரிகளாக வேறுபடுகின்றன ஒரு நடுத்தர புள்ளி Poyatos இல் இருந்து சாதாரணமாக அழைப்பதைக் காட்டிலும் நடுத்தரம் என்று அழைக்கப் படுவதே பொருந்தும் மற்றும் அவைகள் தகுதி படுத்திகள் மற்றும் மாற்றிகள் என்ற இரண்டு குழுக்களையும் வேறுபடுத்திக் காண்பிக்கின்றன தகுதிபடுத்திகள் என்பவை குரலின் மாற்றங்கள் இவை நெஞ்சுக் குழியில் உள்ள வாய் மற்றும் மூக்கு இடையே உள்ள மாற்றங்கள் மூலமும் மற்றும் பைபாஷியல் உடற்கூறியல் மூலமும் ஏற்படுபவைகளாக உள்ளன அவை சுவாச விளைவுகளை உள்ளடக்கியது உதாரணமாக விஸ்பரி குரல் லாரென்ஜியல் விளைவுகள் போன்றவற்றைக் கூறலாம் லாரென்ஜியல் விளைவென்பது படைப்பாற்றலின் குரல் கடுமையான குரல் பதட்டமான குரல் போன்றவற்றை உள்ளடக்கியதாகும் குரல் தரத்தின் அடிப்படையில் பேச்சாளர்கள் ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறார்கள் மற்றும் தொலைபேசியில் கூட இந்தத் திறமையின் மூலமே நாம் ஒரு தனிப்பட்ட குரலை கண்டறிய முடிகிறது அவைகள் குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக தங்கள் குரல்களில் நிறைய மாறுபாட்டை அறிமுகப்படுத்துகின்றன இந்தத் துறையில் கணிசமான அளவுள்ள ஆராய்ச்சிகள் நமக்கு creaky voice breathy voice and harshness போன்ற வார்த்தைகளின் அர்த்தத்தை நன்கு புரிந்து கொள்ளும் வகையில் உதவுகிறது இந்த வார்த்தைகள் முன்பே ஒரு திட்டவட்டமான முறையில் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் இப்பொழுது விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் இந்த விதிமுறைகள் தொடர்பானவற்றை நன்கு புரிந்துகொள்ளுவதற்கும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கும் இயலச் செய்தன ஒரு Laryngealized அல்லது creaky voice என்பது அதனுடைய குமிழ் தரத்தினால் Glottal fry எனவும் நம்மால் அறியப்படுகிறது அதாவது frying போன்ற தன்மை கொண்டது இது சில மொழிகளில் ஃபோனாலஜிக்கல் ஆகும் ஆனால் paralinguistics அடிப்படையில் இது உடல் உழைப்பு அல்லது வலி அல்லது வயது முதிர்ச்சி மூலம் தற்செயலாக ஏற்படும் ஒன்றாக மட்டுமல்லாமல் இது ஒரு அணுகும் முறையாக பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக இதன் மூலம் நாம் சலிப்பு அல்லது தயக்கத்தை இப்போது இல்லை என்றும் அல்லது அடக்கி வைக்கப்பட்ட பெரும் கோபத்தையும் நீங்கள் எப்படி இருக்க முடியும் என்றும் வெளிப்படுத்தலாம் மேலும் அது அன்பான பாராட்டு அல்லது அனுதாபமாக கொள்ள முடியும்"just look at that sweet kitten"அயற்ச்சியடைந்த பெரியவர்கள் மற்றும் பாசமான அல்லது குழந்தைத்தனமான purring குரல்களும் creaky குரல்கள் என்று அழைக்கப்படுகின்றன அமெரிக்க நடிகர் வின்சென்ட் பிரைஸ் அச்சுருத்தும் தருணங்களுக்கான தன்னுடைய creaky குரலினால் பிரபலம் அடைந்தவராவார் இப்போது இந்த துறையில் வேலை செய்யும் ஆராய்ச்சியாளர்கள் பலரும் அந்தக் குரல் குறித்துப் பேசாமல் இருப்பதில்லை ஒரு மூச்சு குரல் என்பது உணர்ச்சிகரமான பேச்சுடன் தொடர்புடையது என்பது உண்மையோஅல்லது பொய்யோ மூச்சும் குரலும் கலந்த கலவையானது பெருமூச்சைப் போன்றது மேலும் இது முழுமையான குரல் அல்ல எனவே சொல்வது கடினமாகும் இது போன்ற குரலினை சில தொலைக்காட்சி விளம்பரங்களான வாசனை திரவியங்கள் தொடர்பான விளம்பரங்களிலும் துணியின் மென்மைத் தன்மை குறித்த விளம்பரங்களிலும் நாம் காணலாம் மொத்தத்தில் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று பெருமூச்சு ஊற்றினால் இது கடினமான முடிவு அல்லது கேள்வியை எதிர்கொள்ளும் சோர்வு சூழ்நிலைகளில் தோன்றுகிறது இது போன்ற சூழ்நிலைகளில் இது ஒரு சில முணுமுணுத்தலுடன்பெரும்பாலும் இணைக்கப்பட்டுள்ளது மூச்சுக் குரலுக்கு பிரபலம் என்று அறியப்பட்ட மர்லின் மன்ரோவின் உதாரணத்தை நாம் மேற்கோளாகக் காட்டலாம் கடினத்தன்மை என்பது மறுக்க முடியாத கடினமான குரலுடன் தொடர்புடையது இது லாரென்ஜியல் திரிபு மற்றும் பதற்றம் தீவிர குரல் மடிப்பு தொடர்பு ஒழுங்கற்ற அதிர்வு மற்றும் குறைந்த சுருதி போன்றவற்றினால் உருவாக்கப் படுகிறது மொழிகளில் நாம் பல ஒத்த சொற்களை காணலாம் உதாரணமாக grating voice metallic voice raucous rasp rough shrill etcetera இது எதிர்மறையான செயல்கள் மற்றும் கோபம் கேலி போன்ற உணர்ச்சிகளுக்கு அர்த்தத்தையும் மற்றும் வாய்மொழி மொழிகளுக்கு அல்லது paralinguistic மாறிகளுக்கு வன்முறை உணர்வுகள் போன்றவையும் சேர்க்கிறது ஒரு ஹஸ்கி குரல் உலர்ந்த மற்றும் கடினமானதாக புரிந்து கொள்ளப்படுகிறது சில சந்தர்ப்பங்களில் இது சில பெண்களின் சூழலில் கவர்ச்சியான உணர்ச்சியுடன் இருப்பது போல் உணரப்படலாம் இருப்பினும் ஆணாதிக்க சூழலில் பெண்களுக்கு இது எதிர்மறையான தரமாக புரிந்து கொள்ளப்படலாம் நடைமுறை நோக்கங்களுக்காக இது மிகவும் சாதாரண ஆழமான மென்மையான அல்லது விஸ்பர் குரலுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது ஒரு கரகரப்பான குரலானது பொதுவாக கடுமையான குரல்களின் நோயுற்ற வடிவங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது அதாவது ஒரு பேச்சாளரின் மோசமான நிலை அல்லது மோசமான உடல்நலம் போன்ற எதிர்மறை நடவடிக்கைகளின் தரத்தை குறிக்கிறது வேறுபாடுகள் என்பது வாய்மொழி உரையாடல்களில் சுதந்திரமாக நிகழும் மாற்றங்கள் ஆகும் ஆனால் அவை மொழி தொடர்புடைய விளக்கங்கள் அற்றவைகள் இல்லை அவை சிரிப்பு அழுகைப் போன்ற ஒலி கட்டமைப்புகளை உள்ளடக்கியவை மிகவும் ஒத்த வேறுபாடுகள் அவற்றின் அடிப்படை பண்பு மற்றும் டிகிரிகளால் தொகுக்கப்படுகின்றன அடிப்படை பண்புகள்உதாரணமாக சிரிப்பானது வெவ்வேறு நுணுக்கங்களுடன் முழு வகுப்பபை உருவாக்குகிறது மேலும் இது கலாச்சார மற்றும் துணைக்கலாச்சார வகைகளை உள்ளடக்கியதாய் இருக்கின்றது சராசரியாக மிகவும் பொதுவான வேறுபாடனது முணுமுணுத்தல் சத்தமான குரல் அழுகை சிரிப்புகுறைகூறுதல் போன்ற பல்வேறு ஒத்திசைவுகள் கொண்டதாக உள்ளது சில வேறுபட்ட மாற்றிகளுக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய சில மாற்றுக் காரணிகளானவை கண்டிஷனிங் பின்னணியால் ஏற்படலாம் மற்றும் அவை கவனிக்கப்படாதவையாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு நபர் வாயில் ஒரு குழாயுடன் பேசலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வகை குரல் தரத்திற்கு சில சுகாதார காரணங்கள் இருக்கலாம் மாறிகள் என்பவை பொதுவாக வாய்மொழி உரையாடல்களில் இருந்து தனித்தனியாக நிகழும் அந்த குரல் ஒலிகளைக் குறிக்கின்றன நாம் அவற்றை கட்டுப்பாடற்ற மொழி தானாக தொண்டை சரிசெய்தல்clicksஉள்ளிழுத்தல்கள் மற்றும் வெளியேற்றங்கள் இரைச்சலுடன் உள்ளிழுத்தல்கள் என்றும் விவரிக்கலாம் அபாயகரமான சத்தங்கள் பொதுவாக paralinguistic alternates ஆக ஏற்படுகின்றன உதாரணமாக ஒரு பயங்கரவாத பிடிப்பின்போது ஏற்படும் இயல்பான வலி ஒரு உள்ளார்ந்த fff என்ற ஒலி மற்றும் மாறிகளின் விருப்பமற்ற அம்சங்களும் தெரியும் உதாரணமாக ஒருவர் பொறுமையற்று தன் நாக்கை தற்செயலாக காயம் செய்வதும் தீடீரென்று ஒருவருக்கு காயம் ஏற்பட்டால் தன்னார்வமில்லாமல் வருகின்ற ooh என்ற ஒலியையும் கொள்ளலாம் அவர்கள் தங்கள் உணர்வு நிலையிலோ அல்லது மயக்க நிலையிலோ இருக்கலாம் இவற்றில் பெரும்பாலானவை ஒற்றையாக இருக்கும் போது நாம் சில pooh booh tz tz போன்ற ஒலிகளையும் நாம்உச்சரிக்கின்றோம் பலருக்கு தெளிவான உச்சரிப்பு இருப்பதில்லை மற்றும் இவர்கள் முக்கியமாக கேட்கக் கூடிய வகை air frictions அதாவது இவர்கள் தங்கள் முன் பேச்சு pharyngeal ingression அல்லது பொறுமையின்மையை வெளிகாட்டாமல் இருத்தல் போன்ற உணர்ச்சிகளை ஒலியுடன் அடக்கும் தன்மையைக் கொண்டுள்ளனர் வகையிடுபவைகள் கூட மாறியாக இருக்கலாம் ஆனால் மாறிகளால் linguistic கட்டமைப்புகளை மாற்றியமைக்க முடியாது சிரிப்பு போன்ற வகையிடுபவைகள் உரையின் அனைத்து stretches மற்றும் முதன்மை குணங்கள் தகுதிகளுடன் இணைந்தும் உரையாடலை முழுமையாக்கலாம் அவைகள் psychological state ஐ பொறுத்து வேறுபடுகின்றன ஆனால் அவை எப்போதும் உலகளாவியதாக இருப்பதில்லை உதாரணமாக ஸ்பானிஷ்ல் நாம் ay மற்றும் in என்று சொல்ல முடியும் ஆங்கிலத்தில் நாம் அதே நிகழ்வை ouch என்று சொல்ல முடியும் எனவே paralanguage ஆனது வார்த்தைகளற்ற தொடர்பின் ஒரு முக்கிய அம்சம் என்று நாம் சொல்கிறோம் அது நம் உணர்வுகளையும் மன நிலைகளையும் மற்றவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள செய்கிறது மொழி என்பது நடுநிலை பொருளாக எப்போதும் இருப்பதில்லை மேலும் paralanguage ஆனது ஒரு மொழியின் பல்வேறு உணர்திறனுக்கான பரிமாணங்களைக் கொண்டுள்ளது